எனவே நாம் அதை சரியாக தீர்க்கக்கூடிய வடிவத்தில் அதை எவ்வாறு பெறுவது என்று பார்ப்போம் எனவே எங்கள் சமன்பாட்டை இங்கே மீண்டும் எழுதுவோம் என்னிடம் ∇2E−Eik0 2εrE−k0 2Ei0 இருந்தது இப்போது குறிப்பு என்னவென்றால் நான் ∇2மற்றும் k0 2 டெர்முக்கு பொதுவான மாறியாக E−Ei ஐ நான் பெற விரும்புகிறேன் அதுதான் முதல் தடை எனக்கு ஏற்படும் இரண்டாவது தடை என்ன மாணவர் r சரி இரண்டாவது தடை இந்த நான்காவது சமன்பாட்டில் இருந்தது இந்த பையன் அது கான்ஸ்டண்டாகவோ அல்லது ஸ்பேஸின் செயல்பாடாகவோ இருந்தது மாணவர் கான்ஸ்டண்டாக கான்ஸ்டண்டாக எனவே இவை 2 விஷயங்களை நான் பொருத்தமாக வரிசைப்படுத்த வேண்டும் எனவே கிரீன்ஸ் green's செயல்பாட்டை நான் பயன்படுத்தலாம் எனவே நான் இங்கு என்ன செய்ய முடியும் இந்த நபரை இடது புறத்திலிருந்து அகற்ற விரும்புகிறேன் ஏனெனில் இது ஸ்பேஸின் செயல்பாடான r ஐ கொண்டுள்ளது எனவே நான் என்ன செய்ய முடியும் இது அதை வலது புறத்திற்கு நகர்த்தலாம் என்னால் இதுபோன்று ஏதோ செய்ய முடியும் ஆனால் அவ்வாறு நான் வலது புறத்திற்கு நகர்த்தினாள் என்னிடம் k0 2 உடன் செல்வதற்கு E டேர்ம் இருக்காமல் போய்விடும் எனவே நான் செய்யக்கூடிய விஷயம் என்னவென்றால் என்னால் ஒரு பொதுவான டெர்மை கூட்டவும் கழிக்கவும் முடியும் எனவே இரண்டு பக்கத்திலும் k0 2E ஐ கூட்டினால் என்னவாகும் எனவே பின்னர் இது ∇2E−Ei k0 2rE− k0 2Eik0 2Ek0 2E இப்படி மாறும் நான் k0 2 ஐ ஒன்றாக சேகரிக்க முடியும் எனவே என்ன நடக்கும் எனக்கு E−Eiஉள்ளது சரி எனவே எனக்கு தேவைப்பட்டது கிடைத்தது இப்போது தேவையற்றது எதுவாக இருந்தாலும் அதை நான் மறுபுறத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் எனவே மறுபக்கம் என்னவாக இருக்கும் எனவே மறுபுறம் இந்த டேர்ம் தொடர்ந்து இருக்கும் இந்த பையன் வலது புறம் நகர்கிறான் எனவே என்னிடம் ஒரு k0 2r 1E இருக்கும் ∇2 E−Ei k0 2E−Ei k0 2r 1E எனவே இப்போது இது எங்கள் கிரீன்ஸ் செயல்பாட்டைப் பயன்படுத்தி தீர்க்கக்கூடிய ஒரு வடிவமாகத் தெரிகிறது ஏனெனில் பொதுவான ஆபரேட்டர் ∇2 k0 2 இருபுறமும் தோன்றியிருக்கிறது எனவே நாங்கள் ஆமாம் இங்கே ஒரு விஷயத்தை மீண்டும் எழுத விரும்பினோம் நான் இந்த 2 சமன்பாடுகள் இருந்தபோது நான் எவ்வாறு தீர்வை எழுதினேன் இந்த 2 சமன்பாடுகளையும் இணைப்பதாக எழுதப்பட்டது f மற்றும் g ஆகியவற்றின் அடிப்படையில் ஐ கன்வொலுஷனாக எழுத முடியும் அந்த கன்வொலுஷன் மைனஸாக இருக்கும் ϕ ∫gr r′fr′dr′ எனவே இப்போது இந்த சமன்பாட்டை தீர்ப்பதற்கு அதைப் பயன்படுத்தலாம் சரி எனவே ∇2grr′k0 2gr r′ ஐ பயன்படுத்தி நாங்கள் பெறுகிறோம் எனவே மாறி ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே அதன் E−Ei சரியானது இதுதான் இப்போது கிரீன்ஸ் green's செயல்பாட்டின் கன்வொலுஷனுக்கு சமமாக இருக்கும் மாணவர் ஐயா என்ன Ei என்று எங்களுக்குத் தெரியாது குறிப்பு நேரம் 0400 Eiஎன்னவென்று எங்களுக்குத் தெரியும் மற்றும் இங்கே வலது புறத்தில் அந்த கழித்தல் அறிகுறிகளில் ஒன்று ரத்து செய்யப்பட்டது அது சரியா இதை நாம் என்ன செய்வோம் எனவே இந்த ரீஜியன் இன்டெகிரேஷன் ரீஜியன் முழு வால்யும் V1V2 வாக மாறும் அது இதை மேலும் பொதுவானதாக்கும் அதேசமயம் இதுதான் நமக்கு கிடைக்கும் வெளிப்பாடு இப்போது இந்த வெளிப்பாட்டைப் பார்க்கும்போது அது மீண்டும் உள்ளதா அதற்குள் சிக்கலைப் பற்றிய அனைத்து தகவல்களும் உள்ளனவா எனவே இந்த சிக்கலில் உள்ள நோவ்ன்களை எழுதுவோம் இன்சிடென்ட் பீல்டை எனக்குத் தெரியும் எனக்கு வேறு என்ன தெரியும் மாணவர் பொருள் வடிவம் பெர்மிட்டிவிட்டி எவையெல்லாம் இங்கே ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிக்குள் குறியாக்கம் செய்யப்பட்டுள்ளது என்று எனக்குத்தெரியும் கிரீன்ஸ் green's செயல்பாட்டை நான் அறிவேன் இப்போது நான் முன்பு பெற்ற மூடிய வடிவமான கிரீன்ஸ் green's வெளிப்பாட்டைப் பயன்படுத்தலாம் ஏனென்றால் நான் ஏன் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்துகிறேன் இந்த சமன்பாட்டின் தீர்வை நான் அறிவேன் மற்றும் இங்கே அன்னோன்கள் என்ன மாணவர் மின்சார புலம் சரி மின்சார புலம் தான் தெரியவில்லை இப்போது இதைப் பார்க்கும்போது முதலில் இது ஒரு ஒருங்கிணைந்த சமன்பாடு ஆம் அல்லது இல்லை இது ஒரு ஒருங்கிணைந்த சமன்பாடாகும் ஏனென்றால் அன்னோன் மாறியாக இருக்கும் ஆர்வத்தின் மாறி அது ஒருங்கிணைந்த அடையாளத்திற்குள் தோன்றும் ஆம் இங்கே அது இருக்கிறது ஆனால் எந்த வகையான வெவ்வேறு சமன்பாடுகளை நாம் படித்திருக்கிறோம் இது என்ன வகையான டிஃபரென்ஷியல் சமன்பாடு ஒருங்கிணைந்த சமன்பாடு மாணவர் இரண்டாவது வகையான ஃப்ரெட்ஹோம் ஒருங்கிணைந்த சமன்பாடு ஏனென்றால் அன்னோன்கள் ஒருங்கிணைந்த அடையாளத்தின் உள்ளேயும் வெளியேயும் உள்ளது எனவே இதைப் பற்றிய குறிப்பை மட்டும் செய்வோம் இது இரண்டாவது வகையான ஃப்ரெட்ஹோம் ஒருங்கிணைந்த சமன்பாடு நீங்கள் குவாண்டம் இயக்கவியலைப் படித்து குவாண்டம் இயக்கவியலில் சிதறல் குறுக்குவெட்டுகளைக் கணக்கிட்டால் கணித மக்கள் இந்த சமன்பாட்டை அழைக்கிறார்கள் நீங்கள் உண்மையில் அதே சமன்பாட்டைப் பெறுவீர்கள் மற்றும் இயற்பியலாளர்கள் அதை லிப்மேன் ஸ்விங்கர் சமன்பாடு என்று அழைக்கிறார்கள் எனவே நீங்கள் இயற்பியல் புத்தகங்களைப் படித்தால் இந்த வார்த்தையை நீங்கள் இன்னும் இரட்டை EE அல்லது கணித புத்தகத்தைப் படித்தால் இரண்டாவது வகையான ஃப்ரெட்ஹோம் ஒருங்கிணைந்த சமன்பாட்டைக் காண்பீர்கள் ஆனால் அவை இரண்டும் ஒரே பொருளைக் குறிக்கின்றன எனவே இப்போது இந்த சமன்பாட்டை ஒரு வடிவத்தில் மசாஜ் செய்து விடை காண முயல்வோம் எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் ஸ்டேண்டர்ட் நுட்பம் மூலம் அனைத்து அன்னோன்களையும் ஒருபுறம் சேகரிக்க வேண்டும் முடிந்தவரை பல நோவ்ன்களை வலதுபுறமாக நகர்த்தவும் எனவே செய்ய மிகவும் எளிமையான விஷயமாக மாறிவிடுகிறது நான் இங்கே ஒருங்கிணைந்ததை நகர்த்த வேண்டும் இப்போது இது ஒருவிதமான வசதியானது நான் இப்போது காட்டியதை விட ஒருங்கிணைப்பின் ரீஜியனை சிறியதாக மாற்ற முடியுமா இதை சரி நமது V2இது நமது V1 ஆகும் எனவே நான் ஒருங்கிணைக்கிறேன் V1 V2 அதைத்தான் நான் சொன்னேன் நான் அதை மிகவும் பொதுவானதாக மாற்ற முடியும் V2ஒருங்கிணைப்பைப் பார்ப்பது என்பது எல்லா இடங்களிலும் பூஜ்ஜியமற்ற ஒருங்கிணைப்பாகும் மாணவர் இந்த வார்த்தையை சரியாக பாருங்கள் இந்த சொல் பூஜ்ஜியமற்றது மாணவர் ஒரே விஷயம் V2 க்குள் மட்டுமே V2 க்கு வெளியே V1 ரீஜியனில் வெற்றிடமாக உள்ளது எனவேவேக்குயூமின் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி என்ன எனவே இந்த டேர்ம் இங்கே இந்த இன்டெகிரெல் எங்கள் வாழ்க்கையை எளிமையானதாகிவிட்டது ஏனெனில் அது தானாகவே V2 பகுதிக்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்படுகிறது மாணவர் அதன் r ஆம் இது சரியானது இப்போது நான் இறுதியாக எதில் ஆர்வமாக உள்ளேன் நான் வெளியே உள்ள புலத்தை அறிய விரும்புகிறேன் அங்கேயே நான் புலத்தை கண்டுபிடிக்க விரும்புகிறேன் உதாரணமாக இந்த V2ஒரு விமானத்தை பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் அதன் ரேடார் குறுக்குவெட்டைக் கணக்கிட விரும்புகிறேன் அல்லது இது நான் வடிவமைத்த சில புதிய வைஃபை ஆண்டெனாவாக இருக்கலாம் இதன் கதிர்வீச்சு முறை எவ்வாறு உள்ளது என்பதைப் பார்க்க விரும்புகிறேன் எனவே நான் எல்லா இடங்களிலும் புலத்தைக் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் எனவே நான் V1 க்கு சொந்தமான r இன் மதிப்பை செருகினால் என்னால் என்ன செய்ய முடியும் இந்த சமன்பாட்டின் என்ன சிக்கல் உள்ளது எனவே நான் r ஐ V1 க்குள் சில புள்ளிகளுக்கு சமமாக வைத்தால் இங்கே எனவே E Ei டெர்முக்கு கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் இந்த டெர்மில் நான் ஒரு குவான்டிட்டியை எனக்குத் தெரியாது அது என்னவென்றால் V2 வுக்கு உள்ளே உள்ள மின்சார புலமாகும் எனவே இந்த சமன்பாட்டை என்னால் இப்போது பயன்படுத்த முடியாது எனவே நான் செய்ய வேண்டிய முதல் படி என்ன V2 க்குள் புலம் எனக்குத் தெரிந்தால் V2 க்குள் E எனக்குத் தெரிந்தால் எனது வேலை முடிந்துவிட்டதா V2 க்குள் E எனக்குத் தெரிந்தால் எனக்கு இண்டெகிரெளை எனக்கு தெரியும் Ei ஐ தெரியும் எல்லா இடங்களிலும் உள்ள E யும் தெரியும் எனவே இந்த தந்திரத்தை பயன்படுத்தி முந்தைய ஒருங்கிணைந்த சமன்பாடுகள் எப்போதும் 2 படிகளில் தீர்க்கப்பட்டிருக்கின்றன எனவே 2 படிகள் இந்த வழக்கில் முதல் படியில் V2 க்குள் உள்ள E ஐ கண்டுபிடிக்க வேண்டும் இது நம்முடைய எலக்ட்ரோஸ்டேடிக் எடுத்துக்காட்டு போன்றது தடியின் மீதுஉள்ள சார்ஜை கண்டுபிடிக்க வேண்டும் பின்னர் எல்லா இடங்களிலும் உள்ள பொடென்ஷியலை கண்டறியலாம் உங்களால் நேரடியாக எல்லா இடங்களிலும் பொடென்ஷியலை கண்டுபிடித்துவிட முடியாது எனவே முதலில் V2 குள்ளே இருக்கும் E ஐ கண்டுபிடிக்கவும் பின்னர் E ஐக் கண்டறியவும் எனவே முதல் படியில் நான் எப்படியாவது சமன்பாடுகளின் அமைப்பை உருவாக்க வேண்டும் அதற்கான கட்டமைப்பை நாங்கள் கண்டிருக்கிறோம் அந்த கட்டமைப்பானது ஒருங்கிணைந்த சமன்பாடுகள் ஆகும் இந்த ஒருங்கிணைந்த சமன்பாடுகளை தீர்ப்பதற்கான கட்டமைப்பு என்ன இந்த தொகுதியில் நாம் பேசுகிறோம் மெதேட் ஆப் மொமெண்ட்ஸ் எனவே இந்த ஒருங்கிணைந்த சமன்பாட்டைத் தீர்க்க மெதேட் ஆப் மொமெண்ட்சைதான் நாம் பயன்படுத்த போகிறோம் எனவே நமக்குத் தெரிந்த எளிய மெதேட் ஆப் மொமெண்ட்ஸை பயன்படுத்துவோம் எனவே இதுவரை பல்ஸ் அடிப்படையிலான டெல்டா சோதனை இதுதான் நாம் செய்யப் போகிறோம் தவிர இப்போது எனக்கு 2 பரிமாண வால்யும் உள்ளது அதில் நான் பல்ஸ் அடிப்படை செயல்பாடுகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் மேற்பரப்பு ஒருங்கிணைந்த சூத்திரத்தில் எனக்கு ஒரு வரி இருந்தது அந்த வரியில் துடிப்பு செயல்பாடுகள் இருந்தன எனவே இப்போது நாம் இன்னும் கொஞ்சம் பொதுவானவர்களாக இருக்கிறோம் மாணவர் ஐயா மாணவர் அப்படியானால் அது எப்படி எனவே முதல் கட்டத்தில் கொஞ்சம் முறையாகப் பார்ப்போம் நான் இந்த சமன்பாட்டில் V2 வுக்கு சொந்தமான r ஐத் தேர்ந்தெடுப்பேன் இந்த சமன்பாட்டில் நான்V2 க்கு சொந்தமான r ஐ மாற்றுவேன் பல்வேறு புள்ளிகள் மற்றும்அதைத் தீர்ப்பது எப்படி என்பதை நாங்கள் விவாதிப்போம் அதன் முடிவில் E முற்றிலுமாக V2 வுக்குள் இருக்கிறது என்பது எனக்குத்தெரிய வரும் இப்போது நான் இங்கு வந்து V1 க்கு சொந்தமான r ஐ தேர்வு செய்கிறேன் இதன் இன்டெக்ரேஷனின் டொமைன் V2 வாகவே தொடர்கிறது எனவே V1 க்குள் r ஐ வைத்தாலும் கூட எனக்கு இன்னும் V1 க்குள் E தேவைப்படுகிறது V1 க்கு சொந்தமான r இங்கே செல்கிறது மற்றும் இந்த r ல் மற்ற அனைத்தும் அப்படியே உள்ளது அது V2 க்கு வெளியே 0 வாக இருக்கும் ஏனென்றால் இன்டெகிரேஷனின் வெறியபிளை பாருங்கள் மாணவர் V2 க்கு மேல் ஒருங்கிணைத்தல் ஆம் V2 க்கு மேல் மட்டுமே மாணவர் எனவே அது போகவில்லை V2 விற்கு உள்ளே இந்த டேர்ம் 0 க்குச் செல்லாது நீங்கள் சொல்வது சரிதான் அதனால்தான் நாங்கள் V ஒருங்கிணைப்பு பகுதியை மட்டுமே உருவாக்கியுள்ளோம் சரி எனவே அது நம்முடையது மாணவர் குறிப்பு நேரம் 1217 ஆரம்பத்தில் நாம் செய்ய வேண்டியது இதுதான் குறிப்பு நேரம் 1230 இது முதலில் ஒருங்கிணைப்பின் பகுதி V1 V2 ஆகும் எங்களுக்கு V1 தேவையில்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஏனெனில் அந்த ஒருங்கிணைப்பு V2க்கு வெளியே 0 க்குள் செல்கிறது சரி எனவே நாங்கள் அதை எளிமையானதாக்கினோம் மெதேட் ஆப் மொமெண்ட்ஸை பயன்படுத்தி இதை எவ்வாறு தீர்ப்போம் என்பதை இப்போது மீண்டும் பார்ப்போம் எனவே பல்ஸ் பேஸிஸ் மற்றும் டெல்டா சோதனை எனவே இங்கே என்னுடைய பொருள் இங்கே இருக்கிறது இப்போது நான் உங்களுக்கு V2ஐக்காட்டப்போகிறேன் மற்றும் இப்போது நாங்கள் விவாதித்தபடி வால்யுமை தனித்தனியாகப் பிரிக்கிறோம் எனவே நான் வால்யுமை தனித்தனியாகப் பிரிக்கும்போது இதுபோன்ற க்ரிட் போன்று உருவாக்க வேண்டும் இந்த கிரிட் உண்மையில் ஆப்ஜெக்ட்களை பிடித்துக்கொள்ள போவதில்லை சரி எனவே இது ஒரு கார்ட்டூன் பிரதிநிதித்துவம் மட்டுமே ஏனெனில் நான் இப்போது பிக்சல்களின் அளவை உருவாக்குகிறேன் இவை பிக்சல்கள் என அழைக்கப்படுகின்றன ஏனெனில் நான் பிக்சலின் அளவை மேலும் மேலும் சிறியதாக மாற்றுவதால் மேற்பரப்பின் தோராயம் சிறப்பானதாக மாறும் பின்னர் நீங்கள் ஆடம்பரமாகி செவ்வகமற்ற யூனிட்களை தேர்வுசெய்து நீங்கள் விரும்பியதை நீங்கள் செய்யக்கூடிய முக்கோணங்களை உருவாக்கலாம் ஆனால் அடிப்படை யோசனையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் அதனால் பல்ஸ் அடிப்படையில் இங்கே கிறிட்டை உங்களுக்குக் காண்பித்ததன் பொருள் துடிப்பு அடிப்படை செயல்பாட்டில் ஆர்வம் மாறுபாடு எதுவாக இருந்தாலும் வெளிப்படுத்தப்படுகிறது எனவே மாறி மின்சார புலம் என்றால் என்ன மாணவர் உள்ளே V2உள்ளே சரி எனவே நான் E ஐ எழுதுவேன் எனவே நான் என்ன சொன்னாலும் இந்த டொமைனை நான் கேபிடல் N பிக்சல்களாக பிரித்துள்ளேன் மற்றும் இந்த பல்ஸ் பேஸிஸ் செயல்பாடு n வது துடிப்பில் 1 மற்றும் மற்ற எல்லா இடங்களிலும் 0 ஆகும் சரி எனவே நான் உதாரணமாக எடுத்துக் கொண்டால் 1 இதை நான் n வது துடிப்பு என்று எடுத்துக் கொண்டால் எனவே இந்த நான் r எழுதுவதில் நான் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கிறேன் உண்மையில் அது r சரி அத 2 பரிமாண பிரச்னைகளாகும் எனவே அது ஒரு r எனவே இந்த pn இங்கே 1 மற்றும் மற்ற எல்லா இடங்களிலும் 0 ஆகும் சரி எனவே இது ஒரு நெடுவரிசை போன்றது உயரம் 1 மற்ற எல்லா இடங்களிலும் 0 இவைதான் எனது 2 டி பல்ஸ் பேஸிஸ் செயல்பாடு எனவே இவை 2 டி பல்ஸ் வகைகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே மின்சார புலம் தான் இங்கே அன்னோன் ஆகும் மற்றும் இப்போது புதிய அன்னோன்கள் எவை மாணவர் ஒரு ans எனவே இவற்றைத் தீர்க்க நான் தீர்க்க வேண்டும் இப்போது நீங்கள் இங்கே இந்த சமன்பாட்டைத் திரும்பிப் பார்த்தால் பல்ஸ வகைகளாக நான் இதைப் புரிந்துகொள்கிறேன் இந்த டேர்ம் இங்கேயும் உள்ளது இது எல்லா இடங்களிலும் தோன்றும் எனவே அவற்றையும் பல்ஸ் வகைகளாக பிரிக்கலாம் சரி என்று ஏனென்றால் நான் ஒருங்கிணைப்பைச் செய்யும்போது ஒருங்கிணைப்பு அனைத்து பல்ஸ்களையும் சரியாகப் பிரிக்கும் எனவே நான் இதை r 1 ஐ எழுதப் போகிறேன் ஒவ்வொரு முறையும் இதை எழுதுவது எரிச்சலை ஏற்படுத்துகிறது எனவே அதற்கு நீங்கள் பயன்படுத்தும் ஒரு புதிய மாறி உள்ளது அதை χ r 1 என்று அழைக்கலாம் என்னை மன்னிக்கவும் மாணவர் இது உண்மையில் மாணவர் ஸசெப்டிபிலிட்டி ஆமாம் இது இல்லை நீங்கள் இதை எளிதில் ஸசெப்டிபிலிட்டி என்று அழைக்கலாம் அது χn1Nχnpn இவ்வாறு எழுதப்படலாம் எனவே இது பெர்மிட்டிவிட்டியின் டிஸ்க்ரீட் பிரதிநிதித்துவம் மட்டுமே அதை நினைவில் கொள்ளுங்கள் χn ஒரு நோவ்ன் அது அன்னோன் கிடையாது அது இந்த சிக்கலில் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஆப்ஜெக்ட்டின் பெர்மிட்டிவிட்டி எனக்கு கொடுக்கப்பட்டது எனவே நாம் மாணவர் குறிப்பு நேரம் 1628 இது ஒன்றே ஒன்றுதான் ஆனால் உண்மை உங்களுக்குத் தெரியும் எனவே இதில் இதை χnமற்றும் anஐ 1 ஆகா இணைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை ஏனென்றால் அதன் ஒரு பகுதியை நீங்கள் அறிவீர்கள் மற்றொரு பகுதி உங்களுக்குத் தெரியாது எனவே நாங்கள் அதை தனித்தனியாக வைத்திருப்போம் எனவே எங்கள் சமன்பாட்டை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் எனவே எனக்கு இருந்தது E − V2k0 2grrχrErdrEi அது எங்கள் சமன்பாடு சரி எனவே இப்போது முதல் படி பல்ஸ் வகைகளை சரியாக வைப்பது n1Nanpn V2k0 2grrn1N χnanpnrdrEi எனவே இதுவரை முதல் பகுதியை நாங்கள் கவனித்துள்ளோம் அடுத்த பகுதி டெல்டா சோதனை எனவே நான் சோதனை என்று கூறும்போது சோதனைக்கு டெல்டா செயல்பாடுகளை நான் என்ன செய்கிறேன் எனவே நான் என்ன செய்கிறேன் சோதனை செயல்பாட்டுடன் இருபுறமும் இன்னார் ப்ராடக்டய் நான் எடுத்துக்கொள்கிறேன் சோதனை செயல்பாடு இதில் உள்ளது வழக்கு δ என்று சொல்லலாம் இந்த m ஐ பல்சகளில் ஒன்றின் மையம் என்று சொல்லலாம் எனவே இதை rm நாம் அழைக்கலாம் எனவே சோதனையில் நான் என்ன செய்வேன் இந்த இடது புறத்தை எடுத்து δ ஆல் பெருக்கி மற்றும் dr ஆள் ஒருங்கிணைப்பேன் எனவே கேள்வி இந்த E இங்கே அது E ஆ அல்லது E r ஆ மாணவர் ஆனால் இப்போது நீங்கள் V2 ஐ அளவிடுகிறீர்கள் சரி இது V2 இல் ஒருங்கிணைக்கப்படுகிறது ஆம் ஆனால் அது ஒருங்கிணைந்த அடையாளத்திற்கு வெளியே உள்ளது நாம் டிரைவ் செய்த போது நான் மேம்படும் அங்கே செல்வோம் நாம் இந்த சமன்பாட்டுடன் தொடங்கினாம் மற்றும் இதை தீர்க்க கிரீன்ஸ் green's செயல்பாட்டை பயன்படுத்தினோம் நான் இங்கே டிஃபரெண்ட்ஸையும் இன்டெகிரெட் செய்ததையும் எடுக்கும் பொது இங்கே r இன்டெகிரேலுக்கு கான்ஸ்டன்ட் ஆகும் இது r மற்றும் இது r சரி எனவே அதனால்தான் இது தொடர்ந்து r ஆக இல்லாமல் r ஆக இருக்கிறது இன்டெகிரேஷனுக்கு உள்ளே இது r ஆகும் சோதனை செயல்பாட்டிற்கு திரும்பி வருவது இந்த சோதனையை நான்இடது கை பக்கம் மற்றும் வலது கை பக்கம் ஆகிய இருபுறமும் பயன்படுத்த வேண்டும் எனவே இந்த முழு வெளிப்பாட்டையும் நான் இங்கு வைக்க முடியும் இதுதான் சோதனை செய்வதன் நோக்கமாகும் எனவே அது என்னவாகும் எனவே δ ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் இது எனது சோதனை செயல்பாடு m வது சோதனை செயல்பாடு சரி எனவே நான்rmஇல் அமைந்துள்ள ஒரு தூண்டுதலான ஒரு சோதனை செயல்பாட்டை எடுத்துக்கொள்கிறேன் முதல் டேர்முக்கு என்னாகிறது மாணவர் இந்த டெல்டா செயல்பாடும் 2 டி சரி அது ஒரு 2 டி டெல்டா செயல்பாடு முதல் டெர்முக்கு என்ன நடக்கிறது நாம் படிப்படியாக செல்லலாம் நான் N பல்சகளுக்கு சம்மேஷன் எடுக்கிறேன் எந்த பல்ஸ் தப்பிக்கும் மாணவர் rm m துடிப்பு தப்பிக்கும் அதன் அளவு என்ன மாணவர் amகூட்டுத்தொகை மற்றும் அனைத்தும் முடிந்துவிட்டன amசரிதான் ஏனெனில்சம்மேஷன் போய்விடுகிறது என்னிடம் am மட்டும் மிச்சமமிருக்கிறது ஏனென்றால் டெல்டா செயல்பாடு எல்லாவற்றையும் அழிக்கிறது ஆனால் 1 பல்ஸ் மேலும் செல்லும்போது இங்கு என்ன நடக்கும் என்பதை நாம் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டும் எனவே கூட்டுத்தொகை இருக்கும் அல்லது அது போய்விடும் எனவே இந்த டெல்டா செயல்பாடு எந்த ஒருங்கிணைப்புக்கு வரையறுக்கப்பட்டுள்ளது என்பது பிரைம்டு அல்லது அன்பிறைமுட் என்பது என் கேள்வி மாணவர் அன்பிறைமுட் அன்பிறைமுட் கோர்டினேட்ஸ் இன்டெகிரேலுக்குள் எது குவான்டிட்டி மற்றும் எது அன்பிறைமுடின் பங்ஷன் மாணவர் மாணவர் பிறைமுட் பிறைமுட் கோர்டினேட்ஸ் எனவே இங்கே அன்பிறைமுட் குவான்டிட்டி என்ன மாணவர் g g மட்டுமே எனவே இந்த ஒருங்கிணைப்புக்கு என்ன நடக்கும் ஒருங்கிணைந்ததாக இருக்கும் ஏனெனில் இது பிறைமுட் கோர்டினேட்ஸ்களில் ஒருங்கிணைந்ததாக இருப்பதால் ஒரு அன்பிறைமுட் கோர்டினேட்ஸ்ககளின் செயல்பாடு ஒரு g மட்டுமே எனவே அந்த g க்கு என்ன நடக்கும் மாணவர் g சரியாக மற்றும் ஒருங்கிணைந்த மற்றும் கூட்டுத்தொகை அவை போய்விடுமா எனவே நான் என் V2k0 2grmrn1N χnanpnrdrEiஐ பெறுவேன் அருமை எனவே இதுதான் பல்ஸ் பேஸிஸ் மற்றும் டெல்டா சோதனை எங்கள் சமன்பாட்டிற்கு செய்தது இந்த சமன்பாட்டை நான் தீர்க்க முடியுமா இது கொஞ்சம் சிக்கலானதாகத் தோன்றுகிறது ஆனால் கொள்கையளவில் அது தெளிவானது அங்கே நோவ்ன்கள் மற்றும் அன்னோன்கள் உள்ளன இந்த சமன்பாட்டை நான் இங்கே தீர்க்க முடியும் எனவே இங்கே 2 வகையான சாத்தியக்கூறுகள் உள்ளன அவற்றை பார்ப்போம் அந்த g ஐ இங்கே நினைவில் கொள்ளுங்கள் அது ஒரு கிறீன்ஸ் green's செயல்பாட்டைக் கொண்டுள்ளது இது r ′ rm இல் அது தகர்ந்தது சரி எனவே நாம் இருக்க வேண்டிய ஒன்று கவனமாக இருங்கள் ஆனால் அந்த விவரங்களுக்குள் செல்வதற்கு முன்பு என்ன நடக்கிறது என்பதை கருத்தியல் ரீதியாக தெளிவாகக் கூறுவோம் எனவே நான் 3 பை 3 கேஸை எடுத்துக்கொள்வேன் எனவே இதை எனது rm என்று அழைப்போம் சரி எனவே இந்த இன்டெகிரெல் இங்கே என்ன செய்கிறது V2 முழுவதுமாக உள்ள இன்டெகிரெல் இது முழுவதுமே எனது V2 எனவே நான் என்ன செய்துகொண்டிருக்கிறேன் நான்rm ஐ கான்ஸ்டன்ட் ஆக வைத்துக்கொண்டு இந்த முழு ரீஜியனிலும் செயல்படுகிறேன் எனவே எடுத்துக்காட்டாக r' முதலில் இது n வது பல்சுக்கு இது சொந்தமானது என்று சொல்லலாம் அதனால் அதன் பிறகு g r r' இது என்ன இது செயல்பாடு j 4 H0 k|r r′| சரி அதுதான் கிறீன்ஸ் green's செயல்பாட்டின் வரையறை 2 புள்ளிகள் மற்றும் அவற்றுக்கிடையேயான தூரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே பின்னர் என்ன மீதமிருக்கிறது எனவே நான் இந்த ஒருங்கிணைப்பைச் செய்யும்போது நான் rm ஐ கான்ஸ்டண்டாக வைத்திருப்பேன் இந்த தூரம் என்ன என்பது நிலையானதாக அல்ல இந்த n துடிப்பு சரியான இடத்தில் மாறுபடும் எனவே நான் r மாறிலியைப் பிடித்து வைத்திருக்கிறேன் இதை மற்றும் இதை நான் எல்லா பல்ஸ்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒருங்கிணைத்து வருகிறேன் அதுதான் இடது கை பக்கத்தில் உள்ள இரண்டாவது டெர்மின் அர்த்தமாகும் இந்த பல்சுடன் நான் ஒருங்கிணைக்கும்போது சம்பந்தப்பட்ட கோயபிஷியன்ட் என்ன சம்பந்தப்பட்ட அன் நோவ்ன் கோயபிஷியன்ட் என்ன எனவே 1 2 3 4 5 6 7 8 9 இதுதான் பல்ஸ் என்றால் ஆகவே நான் இங்கு ஒருங்கிணைப்பைச் செய்யும்போது எந்த a க்கள் தோன்றும் மாணவர் a1 சரி நான் இங்கு வரும்போது மாணவர் a2 a2 a3 a4 a9எனவே இங்கே நான் எழுதிய இந்த டேர்ம் அது ஒரு சம்மேஷன் அது எனக்கு a சம்திங் பிளஸ் a சம்திங் a9 வரை மற்றும் எந்த டேர்ம் இங்கே வரும் இங்கே rm r1ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது எனவே இது மாணவர் a1 a1 எனவே எனக்கு 1 சமன்பாடு மற்றும் எத்தனை மாறிகள் இருக்கும் மாணவர் 9 9 மாறிகள் a1 முதல் a9 வரைக்கும் எனது மாறிகள் ஆகும் எனக்கு 1 சமன்பாடு 9 மாறிகள் கிடைத்துள்ளன எனவே செயல்முறை எல்லா 9 க்கும் மீண்டும் மீண்டும் இருக்கும் சரி என்பதை தீர்க்க 9 பை 9 சமன்பாட்டைப் பெறுகிறேன் எனவே அதுதான் நாம் பின்பற்றும் உத்தி என்பது தெளிவாக இருக்கிறதா இங்கே என்ன நடக்கிறது